இண்ட்ரொடக்ஷன் டு ஐசி ஃபாபிரிகேஷன் டெக்னாலஜி தொடர்கிறது இந்த தொகுதிக்கு வருக இந்த தொகுதியில் போட்டோரெசிஸ்ட் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்துகொள்வோம் கடைசி தொகுதியில் நாம் ஒரு செதிலை எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் போட்டோலிதோகிராபி செய்வதற்கான படிகள் யாவை என்பதைக் கண்டோம் முதலாவதாக செதில் எடுத்து சுத்தம் செய்யப்படுகிறது செதில்களை சுத்தம் செய்த பிறகு போட்டோரெசிஸ்ட் மீது விரும்பிய வடிவத்தைப் பெற நாம் பல படிகளைச் செய்ய வேண்டும் அந்த படிகள் என்ன நினைவு கூர்வோம் முதல் படி செதிலை சுத்தம் செய்வது ஆகும் செதிலை சுத்தம் செய்த பிறகு நாம் செதிலில் இருந்து நீரை அகற்றச் செய்ய வேண்டும் அதாவது நாம் செதில்களை முன் சூடு செய்ய வேண்டும் பின்னர் எச் எஸ் உடன் ப்ரைமர் பூச்சு செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக நாம் போட்டோரெசிஸ்ட்டை ஸ்பின் கோட் செய்ய வேண்டும் போட்டோரெசிஸ்ட்டை ஸ்பின் பூச்சு செய்த பிறகு நாம் மென்மையாக சுட வேண்டும் மென்மையான சுட்டுக்கொள்ளல் என்பது தொண்ணூறு டிகிரி வெப்பநிலையில் மற்றும் ஒரு சூடான தட்டில் ஒரு நிமிட நேரம் வைப்பது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு செயல்முறையாகும் அடுத்த கட்டமாக சீரமைப்பு மற்றும் வெளிப்பாடு செய்வதற்காக முகமூடியை எடுக்க வேண்டும் இப்போது நாம் செதில்களை உருவாக்க வேண்டும் போட்டோரெசிஸ்ட்டை பெறுவதற்கு ஒரு போட்டோரெசிஸ்ட் டெவலப்பருடன் செதிலை உருவாக்க வேண்டும் அடுத்த கட்டம் கடின சூடு செய்ய வேண்டும் கடின சூடானது 120 டிகிரி மற்றும் 1 நிமிடம் வரை செய்யப்படுகிறது இறுதியாக நாம் செதிலைப் பரிசோதித்து செதில் மீது போட்டோரெசிஸ்டின் வடிவத்தை ஆய்வு செய்ய வேண்டும் நாம் இதுவரை கண்டுள்ளோம் இந்த வகுப்பில் ஒரு போட்டோரெசிஸ்ட் என்றால் என்ன என்று பார்ப்போம் திரையை நெருக்கமாகப் பார்க்கும்போது அதைப் பயன்படுத்துவதற்கான அடிப்படைக் கொள்கையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஃபோட்டோரெசிஸ்ட் என்பது ஒரு பாலிமர் மற்றும் ஒரு திட கரிம பொருள் ஆகும் இதன் நன்மை என்னவென்றால் வடிவமைப்பு வடிவத்தை செதில் மேற்பரப்பிற்கு மாற்ற இது பயன்படுத்தப்படலாம் இது உங்கள் சிறந்த புரிதலுக்காக எடுத்துக்காட்டுடன் விளக்கப்பட்டுள்ளது இறுதியாக இது புற ஊதா ஒளியில் வெளிப்படும் போது ஒளி வேதியியல் எதிர்வினை காரணமாக புகைப்படக் கரைதிறனை மாற்றுகிறது அதாவது நம்மிடம் Z என்ற ஒரு வடிவம் இருந்தால் மற்றும் அதில் நான் நேர்மறை போட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்துகிறேன் என்றால் பின்னர் செதில்களில் வெளிப்படுத்தப்படாத பகுதி ஃபோட்டோரெசிஸ்ட்டால் பாதுகாக்கப்படும் நான் மீண்டும் Z வடிவத்தைப் பயன்படுத்தினால் மற்றும் இந்த முறை நான் எதிர்மறை போட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தினால் Z தவிர மற்ற எல்லா பகுதிகளும் வெளிப்படுத்தப்படும் திரையில் உள்ள வரைபடம் அதை சிறப்பாக விளக்கும் வெளிப்படுத்தப்பட்ட இந்த பகுதியைத் தவிர அனைத்தும் வலுவாக இருக்கும் மற்றும் வெளிப்படுத்தப்படாத பகுதி பலவீனமாக இருக்கும் நாம் பெறுவது நேர்மறையான போட்டோரெசிஸ்ட்டுக்கு முற்றிலும் எதிரானது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் ஆகையால் இந்த விஷயத்தில் வெளிப்படுத்தப்பட்ட பகுதியில் ஃபோட்டோரெசிஸ்ட் பொறிக்கப்பட்டுள்ளது இதன் பொருள் என்னவென்றால் இதை நான் முகமூடியாக வைத்திருந்தால் மேலும் ஃபோட்டோரெசிஸ்ட்டால் பூசப்பட்ட ஒரு சதுர செதில் இருந்தால் இப்போது நான் நேர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட் மற்றும் பிரகாசமான புலம் முகமூடியைப் பயன்படுத்தினால் முடிவில் பெறுவது முகமூடியின் வடிவமாக இருக்கும் நீங்கள் காணக்கூடிய திரையில் எனது ஆக்ஸிஜனேற்றப்பட்ட சிலிகான் செதிலை நேர்மறை ஒளிச்சேர்க்கையாளருடன் பூசி உள்ளேன் நான் அடி மூலக்கூறின் மீது நேர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தினால் மற்றும் என்னிடம் Z போல தோற்றமளிக்கும் முகமூடி இருந்தால் இதே போன்ற வடிவத்தை நான் தக்க வைத்துக் கொள்வேன் நான் முகமூடியை ஒரு எதிர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட் உடன் பயன்படுத்தினால் முகமூடியின் வடிவத்திற்கு எதிர்மாறாக உள்ள வடிவத்தை நான் பெறுவேன் அதாவது வேறுவிதமாகக் கூறினால் Z இல் உள்ள பகுதியை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் இதர வெளிப்படுத்தப்பட்ட பகுதி வலுவடைகிறது எதிர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டை பொறுத்தவரை Z இன் கீழ் வெளிப்படுத்தாத பகுதி பலவீனமடைகிறது அதனால்தான் வெளிப்படுத்தப்படாத பகுதியிலிருந்து ஃபோட்டோரெசிஸ்ட் பொறிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் வெளிப்படுத்தப்படாத பகுதியின் கீழ் ஃபோட்டோரெசிஸ்ட் வலுவடைவதையும் எதிர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட் பொறுத்தவரை வெளிப்படுத்தப்படாத பகுதி பலவீனமடைவதையும் நீங்கள் இங்கே காணலாம் ஆகவே இது உங்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டின் எடுத்துக்காட்டு ஆகும் இப்போது இது நிகழ்கிறது ஏனெனில் இது புற ஊதா ஒளியில் வெளிப்படுத்தும் போது வேதியியல் எதிர்வினை காரணமாக புகைப்படக் கரைதிறனை மாற்றுகிறது எனவே ஒளியினால் மாறுபடுகிற தன்மை கொண்டுள்ளதால் இது ஃபோட்டோரெசிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இங்கே நீங்கள் ஒரு ஃபோட்டோரெசிஸ்ட்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் மற்றும் என்னிடம் பிரகாசமான புலம் முகமூடி இருந்தால் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டைக் காண்பித்தேன் இப்போது அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் எனவே ஃபோட்டோரெசிஸ்ட்டை எவ்வாறு பூசலாம் நான் திரையை அழிக்கிறேன் இதன் மூலம் நீங்கள் நன்றாக பார்க்க முடியும் ஃபோட்டோரெசிஸ்ட்டுக்கு உயர் பொறித்தல் எதிர்ப்பு மற்றும் நல்ல சேர்தல் இரண்டும் இருக்க வேண்டும் அவை ஃபோட்டோரெசிஸ்ட்டின் முக்கிய இரண்டு பண்புகளாகும் எனவே வெற்றிட விசையியக்கக் குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ள வெற்றிட சக்கின் மீது செதில் வைக்கப்படுகிறது அதாவது செதில்கள் வெற்றிட சக்கில் வைக்கப்படுகின்றன மேலும் இந்த இரண்டையும் ஒரு வெற்றிட விசையியக்கக் குழாயுடன் இணைப்பதன் மூலம் இந்த வெற்றிடம் உருவாக்கப்படுகிறது எனவே நாம் ஒரு துளிசொட்டியைப் பயன்படுத்தி ஃபோட்டோரெசிஸ்ட்டை விநியோகிக்க வேண்டும் டிராப்பர் ஒரு புனல் போன்றது நீங்கள் ஃபோட்டோரெசிஸ்ட்டை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் ஃபோட்டோரெசிஸ்ட்டை இந்த செதில் மீது செலுத்தலாம் சுமார் 3 முதல் 5 மில்லி கன அளவு ஆரம்பத்தில் எடுக்க வேண்டும் ஒரு சீரான பூச்சு இருக்க 500 ஆர் எம்மில் மெதுவான சுழலுடன் தொடங்குவோம் இங்கு ஆர் எம் என்பது நிமிடத்திற்கு சுழற்சி ஆகும் பின்னர் அதை 1000 முதல் 5000 ஆர்பிஎம் வரை அதிகரிக்கிறோம் சுழல் பூச்சு ஒரு மையவிலக்கு சக்தியால் செய்யப்படுகிறது மற்றும் தர அளவீடு செய்ய நேரம் ஆகும் நாம் நேரத்தை அதிகரித்தால் தடிமன் குறையும் வேகத்தை அதிகரித்தால் தடிமன் குறையும் ஃபோட்டோரெசிஸ்ட்டின் சீரான தன்மை மற்றொரு விஷயம் ஆகும் ஆகவே நாம் ஒரு ஃபோட்டோரெசிஸ்ட்டைப் பூசும்போது கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் நிறைய உள்ளன விரும்பிய தடிமன் என்ன ஒரு தடிமன் அதிகமாக இருந்தால் நான் குறைந்த ஆர் எம்மில் சுழற்ற வேண்டும் மற்றும் தடிமன் குறைவாக இருந்தால் நான் அதிக ஆர் எம்மில் ஸ்பின் கோட் செய்ய வேண்டும் எனக்கு ஒரு சீரான ஆர் எம் இருந்தால் நான் நேரத்தை அதிகரித்தால் என் தடிமன் குறையும் அல்லது அதிகரிக்கும் ஆர் ஒரே மாதிரியாக பூசப்பட்டதா இல்லையா மற்றும் துகள்கள் மற்றும் குறைபாடுகள் உள்ளதா இல்லையா நாம் ஃபோட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தும்போது இந்த விஷயங்கள் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது பல வகையான எதிர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்கள் உள்ளன மேலும் SU 8 ஐப் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறோம் மேலும் AR N 4200 4300 மற்றும் 4400 ஆகியவை உள்ளன ஷிப்லி என்ற நிறுவனத்திடமிருந்து நேர்மறை ஒளிச்சேர்க்கை கிடைக்கிறது மேலும் AZ 3312 உள்ளது ஃபோட்டோரெசிஸ்ட்களில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று நேர்மறையானது மற்றொன்று எதிர்மறையானது இங்கு காட்டப்பட்டுள்ளது தான் முகமூடி எனக் கொண்டால் நேர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டில் நாம் அதே வடிவத்தைத் தக்கவைத்துக்கொள்வோம் எதிர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டில் இந்த நிகழ்வுகளுக்கு நேர்மாறாக நடக்கும் அதாவது இது ஒரு முகமூடி எனக் கருதினால் மற்றும் முழு செதிலையும் ஃபோட்டோரெசிஸ்ட்டால் பூசப்பட்டிருப்பதாக நீங்கள் கருதினால் அந்த பகுதி மட்டுமே பாதுகாக்கப்படும் அதாவது இந்த பகுதியில் மட்டுமே ஃபோட்டோரெசிஸ்ட் உள்ளது இந்த விஷயத்தில் எல்லா இடங்களிலும் இந்த பகுதியைத் தவிர ஃபோட்டோரெசிஸ்ட் உள்ளது நீங்கள் ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்ட இரண்டு வடிவங்களைக் காண்கிறீர்கள் அதனால்தான் அதற்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை என்று பெயரிடப்பட்டுள்ளது எனவே மென்மையான பேக்கிங் செய்வதன் நன்மை என்ன என்று பார்ப்போம் ஃபோட்டோரெசிஸ்ட் கரைப்பான்கள் ஓரளவு ஆவியாவதற்கு மென்மையான பேக்கிங் உதவுகிறது பின்னர் இரண்டாவது விஷயம் அது ஒட்டுதலை மேம்படுத்தும் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் ஃபோட்டோரெசிஸ்ட்டால் செதில் மீது ஒரு முறை பூசினால் நீங்கள் மென்மையான பேக்கிங்கை செய்ய வேண்டும் இது ஒரு சூடான தட்டில் 1 நிமிடம் வரை 90 டிகிரி சென்டிகிரேடில் செய்யப்படுகிறது மென்மையான பேக்கிங்கின் நன்மை என்னவென்றால் ஃபோட்டோரெசிஸ்ட் கரைப்பானின் ஒரு பகுதி ஆவியாதல் ஆகும் இரண்டாவது விஷயம் அது ஒட்டுதலை மேம்படுத்தும் மூன்றாவது இது சீரான தன்மையை மேம்படுத்தும் நான்காவது அது எட்ச் எதிர்ப்பை மேம்படுத்தும் மற்றும் ஐந்தாவது இது ஒளி உறிஞ்சுதலை மேம்படுத்தும் மென்மையான பேக்கிங்கைச் செய்யும்போது ஃபோட்டோரெசிஸ்ட்டின் பண்புகளை நன்கு வரையறுக்க முடியும் மென்மையான பேக்கிங்கிற்கு இந்த 6 புள்ளிகளை நன்றாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை சரி பார்ப்போம் முதலாவது ஃபோட்டோரெசிஸ்ட் கரைப்பானின் பகுதி ஆவியாதல் இரண்டாவது ஒட்டுதலின் மேம்பாடு மூன்றாவது சீரான தன்மையை மேம்படுத்துதல் நான்காவது எட்ச் எதிர்ப்பை மேம்படுத்துதல் ஐந்தாவது ஒளி உறிஞ்சுதலை மேம்படுத்துதல் ஆறாவது ஃபோட்டோரெசிஸ்ட்டின் பண்புகள் தக்கவைக்கப்படுகிறது அதனால்தான் மென்மையான பேக்கிங்கைப் பயன்படுத்துகிறோம் இப்போது முகமூடி என்று மற்றொரு தலைப்பு வருகிறது அதைப் பற்றி நாம் ஏற்கனவே படித்தோம் நாம் பார்த்த இரண்டு வகையான முகமூடி உள்ளது ஒன்று பிரகாசமான புலம் மாஸ்க் என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று இருண்ட புலம் மாஸ்க் என்று அழைக்கப்படுகிறது எனவே இவை மாஸ்டர் வடிவங்கள் அவை செதில்களுக்கு மாற்றப்படுகின்றன முகமூடியில் எந்த வடிவம் இருந்தாலும் அதை நாம் செதிலுக்கு மாற்றலாம் அதனால்தான் இவை மாஸ்டர் வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எத்தனை வகையான முகமூடிகள் உள்ளன இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று சோடா சுண்ணாம்பின் மீது Fe2O3 இரண்டாவது ஒரு குரோம் மாஸ்க் புலத்தின் அடிப்படையில் ஒரு பிரகாசமான புல முகமூடி உள்ளது மேலும் இருண்ட புலம் முகமூடி உள்ளது எனவே நீங்கள் இங்கே பார்க்கும் வடிவம் ஒரு பிரகாசமான புலம் முகமூடியால் உருவானது நீங்கள் பார்ப்பது போல் இங்கு புலம் பிரகாசமாக இருக்கிறது இந்த வடிவத்தின் பகுதியைச் சுற்றிலும் தவிர எல்லா இடங்களிலும் பிரகாசமாக இருக்கிறது அதனால்தான் இது ஒரு பிரகாசமான புலம் முகமூடி ஃபோட்டோரெஸ்டிஸ்ட்டைப் பயன்படுத்தி ஃபோட்டோலிதோகிராஃபி செய்ய முடியும் என்பதைக் கண்டோம் பின்னர் ஃபோட்டோரெசிஸ்ட் வகையைப் பார்த்தோம் நாம் எவ்வாறு செதிலைக் காணலாம் அல்லது ஆய்வு செய்யலாம் என்பதைப் பார்த்தோம் பின்னர் நாம் மென்மையான பேக்கிங் ஏன் உதவியாக இருக்கும் அது எவ்வாறு உதவியாக இருக்கும் என்பதைப் பார்த்தோம் இறுதியாக புகைப்பட முகமூடிகள் என்னவென்று பார்த்தோம் இப்போது பிரகாசமான புலம் மற்றும் இருண்ட புலம் புகைப்பட முகமூடி மற்றும் அது எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் சலிப்பை ஏற்படுத்தும் என்பதால் நான் மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் எனவே நீங்கள் ஒரு ஃபோட்டோலிதோகிராஃபி செய்ய விரும்பினால் இதுவரை நீங்கள் செதில்களைக் கொண்டிருக்கும் போதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோரெசிஸ்ட் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்குத் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் எந்தவொரு திட்டத்தையும் நீங்கள் வடிவமைக்க விரும்பினால் நீங்கள் ஒரு ஃபோட்டோரெசிஸ்ட்டைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் சில பொருட்களுடன் பூசப்பட்ட சிலிக்கான் அடி மூலக்கூறை ஆக்ஸிஜனேற்றியிருந்தால் மற்றும் அதை வடிவமைக்க விரும்பினால் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோரெசிஸ்ட் முகமூடி மற்றும் புற ஊதா வெளிப்பாடு தேவைப்படும் ஃபோட்டோரெசிஸ்ட்டை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் எந்த வகையான முகமூடிகள் உள்ளன அதை உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இப்போது நாம் வேறு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மேலும் ஒரு உலோகத்தைப் பயன்படுத்தி முழுமையான ஃபோட்டோலிதோகிராஃபி செயல்முறையை நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் பின்னர் நமக்கு பிடித்த விஷயமான MOSFET க்கு செல்வோம் MOSFET இன் கட்டுருவாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்போம் எனவே அதுவரை இந்த குறிப்பிட்ட வகுப்பில் நான் கற்பித்ததை நீங்கள் மீண்டும் படிக்கலாம் நாம் ஃபோட்டோரெசிஸ்ட்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் ஃபோட்டோரெசிஸ்ட்டின் வகைகள் என்ன முகமூடியின் வகைகள் என்ன மற்றும் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் நான் பிரகாசமான புலத்துடன் நேர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தினால் என்னவாகும் நான் இருண்ட புலத்துடன் நேர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் பிரகாசமான புலத்துடன் எதிர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் இருண்ட புலத்துடன் எதிர்மறை ஃபோட்டோரெசிஸ்ட்டைப் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் முன் பேக்கிங் மென்மையான பேக்கிங் கடின பேக்கிங் என்றால் என்ன இவை அனைத்தையும் நாம் உள்ளடக்கி கற்றுள்ளோம் எனவே அடுத்த வகுப்பில் நம்முடைய விவாதத்தைத் தொடரலாம் அதுவரை கவனித்துக் கொள்ளுங்கள் வேடிக்கை செய்யுங்கள் வருகிறேன்